வடிகால் பின்னூட்ட சார்புடைய நுட்பத்தை நாங்கள் இப்போது அறிவோம் ஆனால் சிறிய ஆதாய உணர்திறன் கொண்ட பொதுவான மூலப் பெருக்கியை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் பொதுவான மூல பெருக்கியின் சிறிய சமிக்ஞை படத்துடன் வடிகால் பின்னூட்ட சார்புகளை திருமணம் செய்து சுற்றுடன் வர வேண்டும் இது அதிகரிக்கும் சிறிய சமிக்ஞை படத்தில் பொதுவான மூல பெருக்கியாக செயல்படுகிறது ஆனால் அதன் சார்பு அடிப்படையானது வடிகால் பின்னூட்டத்தில் இப்போது வடிகால் பின்னூட்ட சார்பு இந்த ஏற்பாட்டைக் கொண்டுள்ளது விரும்பிய வடிகால் மின்னோட்டம் I0 அந்த வழியில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் வடிகால் மின்னழுத்தம் வாயிலில் மீண்டும் செலுத்தப்படுகிறது இதை MOS டிரான்சிஸ்டர் M1 என்று அழைக்கிறேன் இதை VDD என்று அழைக்கிறேன் இது உண்மையில் விநியோக மின்னழுத்த VDD ஆகும் இந்த மேல் ரயில் மற்றும் தரை இடையே இணைக்கப்பட்டுள்ளது எனவே சில நேரங்களில் VDD எனக் குறிக்கப்பட்ட வரியைக் காண்பிப்பது மிகவும் பொதுவானது அதாவது இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையே VDD மதிப்புள்ள பேட்டரி உள்ளது இப்போது பொதுவான மூல பெருக்கி என்ன பொதுவான மூல பெருக்கி என்பது என்னிடம் ஒரு சிக்னல் மூலத்தை வைத்திருக்கும் ஒன்றாகும் மேலும் என்னிடம் டிரான்சிஸ்டர் கேட் வடிகால் மற்றும் மூலமும் உள்ளது இது டிரான்சிஸ்டர் gmVGS க்குள் இருக்கும் கட்டுப்பாட்டு மூலமாகும் VGS என்பது கேட் சோர்ஸ் வோல்டேஜ் ஆகும் மூலமானது அடித்தளமாக உள்ளது மற்றும் சுமை வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது இது பொதுவான மூல பெருக்கியின் சாராம்சம் இப்போது நிச்சயமாக நாம் கூடுதல் கூறுகளை வைத்திருக்க முடியும் முதலில் நாம் மின்தேக்கிகளைக் கொண்டிருக்கலாம் அவை சிக்னலில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மேல் இருப்பதாகக் கருதி சிக்னலில் சில மதிப்புகளைச் சேர்க்க பயனுள்ளதாக இருக்கும் மேலும் சார்புநிலைக்கு பயனுள்ள மற்ற மின்தடையங்கள் நம்மிடம் இருக்கலாம் நீங்கள் பழைய சர்க்யூட்டை நினைவுபடுத்தினால் எங்களிடம் R1 இணையான R2 இருந்தது பின்னர் வடிகால் பயாஸ் ரெசிஸ்டர் RD இருந்தது சரியான சார்பு ஏற்பாடுகளைப் பொறுத்து இவை இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் கருப்பு நிறத்தில் காட்டியது பொதுவான மூல பெருக்கி எனவே எப்படியாவது இந்த சிக்னல் Vs அல்லது பெரும்பாலானவை இந்த கேட் மூலத்தில் தோன்றுவதை உறுதிசெய்ய வேண்டும் பின்னர் எங்களிடம் சுமை எதிர்ப்பு RL உள்ளது மேலும் இந்த RL வடிகால் மூலத்தில் தோன்ற வேண்டும் இப்போது நிச்சயமாக இது சார்புக்கு இடையூறு இல்லாமல் நடக்க வேண்டும் எனவே இதைச் செய்ய முயற்சிப்போம் இதற்கு தேவையான அனைத்து கொள்கைகளையும் நாங்கள் ஏற்கனவே அறிவோம் சார்புக்கு சிக்னலை எவ்வாறு சேர்ப்பது என்பது எங்களுக்குத் தெரியும் வழக்கம் போல் சிக்னல் சில 0 ஐ விட அதிகமாக அல்லது அதற்கு சமமான அதிர்வெண்ணில் இருப்பதாகக் கருதுவோம் எனவே எங்களிடம் டிசி சிக்னல்கள் இல்லை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஏசி இணைப்பு நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் சிக்னலை இணைக்க ஒரு மின்தேக்கியைப் பயன்படுத்தலாம் மற்றும் மின்தேக்கியின் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இதைக் கருத்தில் கொண்டு இதை ஒரு பொதுவான மூல பெருக்கியாக மாற்ற முயற்சி செய்யலாம் எனவே அதைச் செய்வோம் வழக்கம் போல் படிகளை நீங்களே யோசித்து அதை எப்படிச் செய்வது என்று சரியாகக் கண்டறிய நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலும் இது வேடிக்கையாக இருக்கிறது இப்படித்தான் நீங்கள் சுற்றுகளை கண்டுபிடிப்பீர்கள் நாங்கள் கொண்டு வரப்போகும் இந்த சர்க்யூட் ஏற்கனவே நன்கு அறியப்பட்டதாகும் ஆனால் பின்னர் நீங்கள் அதிக அனுபவமுள்ளவராக மாறும்போது நீங்கள் புதிய சுற்றுகளைக் கொண்டு வரலாம் அதனால்தான் இதைப் போலவே தர்க்கரீதியான பகுத்தறிவின் சங்கிலி எனவே சில கட்டுமானத் தொகுதிகள் உங்களுக்குத் தெரியும் மேலும் சிக்கலான சுற்றுகளை உருவாக்க அந்தக் கட்டுமானத் தொகுதிகளை ஒன்றாக இணைக்கிறீர்கள் எனவே எங்களிடம் சார்பு படம் அல்லது இயக்க புள்ளியின் அமைப்பு உள்ளது அதில் நான் அதை தொடர்ந்து காட்டுவேன் இந்தப் புள்ளிக்கும் தரைக்கும் இடையே பேட்டரி இருப்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் இது M1 எனவே இங்கு இன்றியமையாத அம்சம் என்னவென்றால் பக்கவாட்டிற்காக வடிகால் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சிக்னல் படம் அதன் சிறிய சிக்னல் படத்திற்கு பதிலாக MOS டிரான்சிஸ்டரைக் காண்பிப்பேன் அதையும் காட்ட முடியும் இரண்டையும் காட்டுகிறேன் பின்னர் வசதியைப் பொறுத்து ஒன்றை மட்டும் காட்டுகிறேன் இது சிறிய சிக்னல் படம் என்ன நடக்க வேண்டும் இந்த சிறிய சிக்னல் படத்தில் இந்த மூலத்தை அடிப்படையாக வைத்து மூல Vs இங்கே தோன்ற வேண்டும் இது வாயில் இது வடிகால் இதுவே ஆதாரம் மற்றும் RL அங்கு தோன்ற வேண்டும் நிச்சயமாக டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் இருக்க வேண்டும் ஆனால் அது இந்த சார்பு ஏற்பாடுகளால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஏனெனில் இந்த வழக்கில் VDS ஆனது VGS க்கு சமம் மற்றும் VT ஆனது வாசல் மின்னழுத்தம் நேர்மறையாக இருக்கும் வரை கண்டிப்பாக VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக இருக்கும் அல்லது MOS குறியீட்டைக் கொண்டு நான் அதை வரைந்து கேட் மூலத்தில் Vs மற்றும் Rs தோன்றி RL இங்கே தோன்றினால் இது சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் இருக்கும் இப்போது முதலில் சுமை மின்தடையை இணைக்க முயற்சிப்போம் வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் சுமை மின்தடை தோன்ற வேண்டும் அல்லது அது வடிகால் இணைக்கப்பட வேண்டும் எனவே சுமை மின்தடையம் RL ஐ எடுத்துக்கொள்கிறேன் இது தரையிறக்கப்படலாம் அசல் பொதுவான மூல பெருக்கி பற்றி விவாதிக்கும் போது இது முன்னர் விளக்கப்பட்டது RL என்பது பின்வருவனவற்றின் பிரதிநிதித்துவம் அது ஒரு உடல் மின்தடையமாக இருக்காது எனவே அதன் ஒரு பக்கம் அடித்தளமாக இருக்கும் இப்போது நான் என்ன செய்வது இது வடிகால் இணைக்கப்பட வேண்டும் எனவே முதல் அப்பாவி முயற்சி அதை வெறுமனே வடிகால் இணைக்க வேண்டும் இப்போது இது என்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் உடனடியாகத் தெரியும் ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த மின்னோட்ட I0 டிரான்சிஸ்டரின் வடிகால் வழியாகப் பாய்வதற்கு நாங்கள் விரும்பினோம் வடிகால் மின்னோட்டம் I0 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது நான் இயக்க புள்ளி வடிகால் மூல மின்னழுத்த VDS இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டிருக்கிறேன் அது RL முழுவதும் தோன்றும் எனவே RL மூலம் VDS அந்த வழியில் பாயும் எனவே நிலையான நிலையில் உள்ள மின்னோட்டம் இந்த வடிகால் மின்னோட்டம் I0 க்கு சமமாக இருக்காது ஆனால் இது RL I0 மைனஸ் VDS க்கு சமமாக இருக்கும் எனவே இது தேவையற்ற சிக்கலாகும் இந்த RL எந்த இயக்க புள்ளி மின்னோட்டத்தையும் வரைய விரும்பவில்லை இது முற்றிலும் பயனற்றது அப்படிச் செய்வதில் எந்தப் பயனும் இல்லை எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை வேறு விதமாக இணைக்க வேண்டும் அதை நேரடியாக இணைக்க முடியாது எனவே எப்படியாவது சிக்னல்களுக்கு மட்டும் இது முழுவதும் தோன்ற வேண்டும் இந்த சிக்னல் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் 0 க்கு மேல் இருந்தால் அது எளிதானது எனவே இது ac இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் டிரான்சிஸ்டருடன் RL ஐ இணைக்கும் விதம் நமது அசல் பொதுவான மூல பெருக்கியைப் போலவே இருக்கும் ஒரு மின்தேக்கி மூலம் அதை இணைக்கிறோம் எனவே கொள்ளளவு மிகப் பெரியதாக இருந்தால் அனைத்து சிக்னல் மின்னழுத்தம் VDS RL முழுவதும் தோன்றும் ஆனால் இங்கே dc தடுக்கப்பட்டுள்ளது எனவே சில நேரங்களில் இது dc தடுப்பு மின்தேக்கி என்றும் அழைக்கப்படுகிறது VGS எதுவாக இருந்தாலும் இங்கே இயங்கும் புள்ளி VGS ஆக இருக்கும் இது Vt2kn I0 ஆல் கொடுக்கப்பட்டது நாங்கள் முன்பு மதிப்பிட்டுள்ளோம் இங்கே இயக்க புள்ளி மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகும் மேலும் வேறுபாடு மின்தேக்கி முழுவதும் கைவிடப்படும் எனவே எனது அசல் குறியீட்டைப் பின்பற்றி இதை C2 என்று அழைக்கிறேன் இப்போது வாயிலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட் மின்னழுத்தம் dc பயாஸிங்கிற்காக வடிகால் இணைக்கப்பட வேண்டும் ஆனால் அது இந்த மூல கலவையான Vs மற்றும் சிக்னலுக்கான Rs ac க்கு இணைக்கப்பட வேண்டும் dc க்கு அது வடிகால் செல்ல வேண்டும் மற்றும் ac க்கு அது Vs ரூபாய்க்கு செல்ல வேண்டும் அடிப்படையில் சிக்னல் மூலமாகும் இதை எப்படி ஏற்பாடு செய்வது இது மீண்டும் நாம் அறிந்த ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஏசி சிக்னல் மூலத்தில் ஒரு குறிப்பிட்ட டிசியை எவ்வாறு சேர்ப்பது என்பது எங்களுக்குத் தெரியும் அதாவது டிசிக்கான டெர்மினல் ஏ உடன் டெர்மினல் இணைக்கப்பட வேண்டும் மேலும் ஏசிக்கான டெர்மினல் பி அதை எப்படி செய்வது என்று எங்களுக்குத் தெரியும் இதைத்தான் நாம் முன்பும் செய்தோம் பொதுவான மூல பெருக்கியின் விஷயத்தில் நீங்கள் கேட்டை நினைவுபடுத்தினால் முழு படத்தையும் வடிகால் பக்கத்தில் காட்டமாட்டேன் ஆனால் கேட் Vdc Vs ஐப் பெற வேண்டும் எனவே நாங்கள் என்ன செய்தோம் எங்களிடம் சிக்னல் ஆதாரம் Vs உள்ளது மற்றும் எங்களிடம் dc source VGS0 உள்ளது எந்த அமைதியான மதிப்பு இருந்தாலும் VGS இன் இயக்க புள்ளி மதிப்பு இதை எப்படி செய்தோம் எனவே VGS0 ஐ சில மின்தடையம் மூலமாகவும் சிக்னல் மூலத்தை ஒரு மின்தேக்கி மூலமாகவும் இணைத்தோம் இப்போது நிச்சயமாக நாம் இன்னும் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த Rx ஆனது ரூபாய்க்கு அதிகமாக இருக்க வேண்டும் இதனால் Vs அனைத்தும் இங்கே தோன்றும் மற்றும் C1 ≫10Rs Rx மற்றும் பல எனவே இது முக்கியமான யோசனையாக இருந்தது இப்போது நிச்சயமாக பொதுவான மூல பெருக்கியில் எங்களிடம் தனி ஆதாரமான VGS0 இல்லை இது விநியோக மின்னழுத்த VDD ஆல் இயக்கப்படும் மின்னழுத்த வகுப்பிலிருந்து பெறப்பட்டது ஆனால் இப்போது யோசனை சரியாக உள்ளது கேட் ஏசிக்கு ஏதாவது மற்றும் டிசிக்கு வேறு ஏதாவது இணைக்கப்பட வேண்டும் எனவே நாம் செய்வது பின்வருவனவாகும் உடைந்ததை இங்கே காட்டுகிறேன் இந்த புள்ளி dc க்கான வடிகால் இணைக்கப்பட வேண்டும் நான் ஒரு மின்தடையம் மூலம் இணைத்தேன் அதை RG என்று அழைக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் ஏசிக்கான சிக்னல் மூலத்துடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே நான் அதை ஒரு மின்தேக்கி C1 மூலம் சமிக்ஞை மூலத்துடன் இணைக்கிறேன் இப்போது இந்த C1 எதையாவது விட மிகப் பெரியது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் இந்த RG எங்களிடம் உள்ளது அதன் விளைவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் செய்தது என்னவென்றால் சிக்னல் மூலத்தை கேட் மூலத்திற்கும் சுமை RL ஐ வடிகால் மூலத்திற்கும் இணைக்க ac இணைப்பின் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் எனவே தர்க்கம் மிகவும் தெளிவாக உள்ளது என்று நம்புகிறேன் இல்லையெனில் விரிவுரையை மீண்டும் இயக்கவும் மற்றும் தர்க்கத்தை மீண்டும் ஒருமுறை பின்பற்றவும் இதன் ஒவ்வொரு அடியிலும் உள்ள தர்க்கத்தை நீங்கள் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எனவே வடிகால் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தும் பொதுவான மூல பெருக்கி முழுப் படத்தையும் இங்கே காட்டுகிறேன் எனவே எங்களிடம் தற்போதைய ஆதாரம் I0 உள்ளது கேட்டிற்கான பின்னூட்டம் RG மூலம் வழங்கப்படுகிறது அது சரி ஏனென்றால் எந்த dcயும் கேட்டிற்குள் பாயவில்லை எனவே RG முழுவதும் dc மின்னழுத்த வீழ்ச்சி இருக்காது முன்பு நாங்கள் சார்பு ஏற்பாட்டைக் கொண்டு வரும்போது நாங்கள் நேரடியாக வடிகால் வாயிலுடன் இணைத்தோம் இப்போது நாங்கள் ஒரு RG மூலம் இணைத்தோம் ஆனால் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் கேட் வழியாக dc பாயவில்லை மற்றும் சிக்னல் மூலமானது கேட் மூலத்துடன் C1 வழியாக இணைக்கப்பட்டுள்ளது சுமை எதிர்ப்பு RL ஆனது C2 வழியாக வடிகால் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதுதான் இடவியல் நான் சொன்னது போல் இதற்கு வழிவகுக்கும் அனைத்து தர்க்கரீதியான படிகளையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நிச்சயமாக நாம் சென்று எங்கள் சுற்று பகுப்பாய்வு திறன்களைப் பயன்படுத்தி எல்லாவற்றின் விளைவையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே முன்பு போலவே C1 மற்றும் C2 மீதான கட்டுப்பாடுகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் RG இன் விளைவை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏனெனில் RG என்பது அடிப்படை பொதுவான மூல பெருக்கியில் உள்ள ஒரு கூறு அல்ல எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் இது அடிப்படை பொதுவான மூல பெருக்கி இது டிரான்சிஸ்டர் சமிக்ஞை ஆதாரம் மற்றும் சுமை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது அவ்வளவு தான் RG என்பது கூடுதல் ஒன்று இது அசல் பொதுவான மூலப் பெருக்கி டோபாலஜியில் உள்ள சார்பு மின்தடையத்தைப் போன்றது கேட் பக்கத்தில் R1 மற்றும் R2 மற்றும் வடிகால் சார்பு மின்தடையம் RD ஆகியவற்றைக் கொண்டிருந்தோம் அதன் விளைவை நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் அதனால் என்ன நடக்கிறது எனவே இதேபோல் நாம் இங்கே செய்ய வேண்டும் நாம் RG இன் விளைவைக் கண்டறிந்து நல்ல மதிப்பு என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் இதனால் அது பொதுவான மூல பெருக்கியை கணிசமாகவோ அல்லது மோசமாகவோ பாதிக்காது